நான் இந்த சர்க்யூட் ஐ காபி எடுக்கிறேன் மீண்டும் இப்போது நீங்கள் V o பை V G S ஐ மதிப்பீடு செய்கிறீர்கள் இந்த சர்க்யூட் V s காரணமாக சில V G S ஐ உருவாக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம் மற்றும் இந்த V G S சில V o ஐ உருவாக்குகிறது இங்கே பாயும் மின்னோட்டம் நிச்சயமாக g m V G S ஆகும் மற்றும் R L முழுவதும் மின்னழுத்தம் பாய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அப்போது இந்த ரெசிஸ்டர் மற்றும் பிரான்ச் இதற்கிடையில் இந்த மின்னோட்ட பிரிவு உள்ளது எனவே அந்த மின்னோட்டமானது R D வகுத்தல் R D பிளஸ் R L ன் இம்பெடன்ஸ் மற்றும் C 2 ன் சீரீஸ் பிளஸ் ஆல் வகுக்கப்படுகிறது அதனால் இந்த மின்னோட்டம் மேல்நோக்கி பாய்கிறது எனவே R L முழுவதும் பாயும் உண்மையான மின்னழுத்தம் V நாட் இதற்கு எதிர்மறையாக இருக்கிறது R L மடங்கு இதை மைனஸ் g m V G S மடங்கு j ஒமேகா C 2 மடங்கு R D மடங்கு R L வகுத்தல் ஒன்று பிளஸ் j ஒமேகா C 2 R D பிளஸ் R L என்று இவ்வாறு எழுதலாம் மீண்டும் இப்போது C 2 என்பது ஒரு ஷார்ட் சர்க்யூட் போன்று செயல்பட்டால் அப்போது V நாட் ஐ மதிப்பிட்டு அதன் மூலம் நாம் என்ன புரிந்து கொண்டோம் C 2 ஒரு ஷார்ட் போன்று செயல்பட வேண்டும் என்று நாம் சொல்லும்போது V நாட் ன் இந்த மதிப்பானது நம்மிடம் கெப்பாசிட்டன்ஸ் C 2 இருந்தாலும் அல்லது நமக்கு ஒரு ஷார்ட் சர்க்யூட் இருந்தாலும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இங்கே என்ன ஆனது என்றால் ஒமேகா C 2 மடங்கு R D பிளஸ் R L என்பது ஒன்றை விட மிக பெரியதாக இருக்கிறது அப்போது இதை நீங்கள் புறக்கணிக்கலாம் ஏனென்றால் இந்த கற்பனைப் பகுதி மிகவும் பெரிய அளவை கொண்டுள்ளது பின்னர் இந்த j ஒமேகா C 2 ரத்து செய்யப்படும் அப்போது நமக்கு R D R L பை R D பிளஸ் R L அதாவது R D மற்றும் R L இரண்டும் கட்டுப்படுத்தப்பட்ட கரெண்ட் சோர்ஸ் முழுவதும் இவைகளுக்கு இணையாக தோன்றும் எனவே இதுதான் நமக்கு தேவையான நிபந்தனை ஆகும் இது வெளியீட்டு மின்னழுத்தத்தை பொருத்தவரை அதற்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது இப்போது நீங்கள் இந்த இரண்டையும் தொடர்புபடுத்திப் பார்க்கலாம் மற்றொரு விஷயம் கெப்பாசிட்டர் மற்றும் அதன் குறுக்கே உள்ள ரேசிஸ்டன்ஸ் ஐ அடையாளம் காண்பதற்கு முன்பு நான் சொன்னது போல அதை மதிப்பீடு செய்ய வேண்டும் நீங்கள் சோர்ஸ் ஐ பூஜ்யமாக ஆக்குகிறீர்கள் V s ஐ பூஜ்யத்திற்கு சமமாக அமைக்கிறார்கள் இந்த V G S ஆனது பூஜ்ஜியம் ஆகிறது ஏனெனில் V s இதை இயக்குகிறது இந்த V G S பூஜ்ஜியமாகிறது மேலும் இந்த g m V G S இவ்வாறு ஆகிறது அதாவது இது ஒரு ஓபன் சர்க்யூட் ஆக மாறுகிறது எனவே நம்மிடம் என்ன இருக்கிறது என்றால் கெப்பாசிட்டர் C 2 மற்றும் R D மற்றும் R L இவைகள் இருக்கின்றன எனவே கெப்பாசிட்டர் C 2 முழுவதும் நீங்கள் R D மற்றும் R L ஆகியவற்றை தொடர் கலவையாக பார்க்கிறீர்கள் அதைத்தான் இது சொல்கிறது ஒருவேளை ரிஆக்டன்ஸ் ஐ வேறு விதமாக மாற்றி எழுதினால் ஒன்று வகுத்தல் ஒமேகா C 2 கெப்பாசிட்டர் ன் ரிஆக்டன்ஸ் ஆனது அதில் உள்ளதை விட மிகவும் சிறியதாக இருக்க வேண்டும் இது R D பிளஸ் R L ஆகும் இவ்வாறு நாம் C 2 ஐ தேர்ந்தெடுக்க முடியும் மேலும் முன்பு போலவே நீங்கள் C 2 மீதான கட்டுப்பாடுகளை கணக்கிடுங்கள் C 2 என்பது ஒரு குறிப்பிட்ட கெப்பாசிட்டன்ஸ் ஐ விட மிகப்பெரிதாக இருக்க வேண்டும் நீங்கள் நடைமுறையில் சர்க்யூட் ஐ உபயோகிக்கும்போது பத்து மடங்கு C நாட் பயன்படுத்தினால் அது போதுமானது இப்போது V நாட் ஐ பொறுத்தவரையில் இது முற்றிலும் சரியானது ஆனால் C 2 ஐ குறிப்பாக தேர்வு செய்யும்போது ஒரு சிறிய சிக்கல் இருக்கிறது அது என்னவென்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன் நாம் இந்த V D ஐ மதிப்பிடுவோம் இது டிரான்சிஸ்டர் ன் டிரெயின் மற்றும் சோர்ஸ் இதற்கிடையில் தோன்றும் இன்கிரிமெண்டல் V D ஆகும் இங்கு உள்ள அனைத்தும் இன்கிரிமெண்டல் ஆகும் இது இன்கிரிமெண்டல் க்கு சமமான சர்க்யூட் ஆகும் நான் அப்படி செய்தால் என்ன செய்கிறேன் என்று பாருங்கள் இந்த V D என்பது ஒன்றுமில்லை ஆனால் இந்த மின்னோட்டம் R D க்கு இணையான கலவையில் பாய்கிறது மேலும் இது தொடர் கிளை ஆகும் எனவே மைனஸ் g m R D R L பிளஸ் 1 ஐ விட j ஒமேகா C 2 வகுத்தல் R D பிளஸ் R L பிளஸ் 1 பை j ஒமேகா C 2 இவைகளின் கூட்டுத்தொகை V D பை V G S க்கு சமமாக இருக்கும் இப்போது இந்த வெளிப்பாட்டை பார்க்கும்போது முன்னதாக நம்மிடம் V o பொருத்தவரை R L மட்டுமே நியூமரேட்டர் ல் இருந்தது தெரியவருகிறது எனவே கீழே உள்ளது என்னவென்றால் டிரெயின் மின்னழுத்த அளவு வெளியீட்டு மின்னழுத்த அளவை விட அதிகமாக இருக்கும் மேலும் இதில் குறிப்பாக R D மிகப்பெரியதாக இருக்கிறது அதனால் இதை மைனஸ் g m ஒன்று பிளஸ் j ஒமேகா C 2 R L ஒன்று பிளஸ் j ஒமேகா C 2 R D பிளஸ் R L என்று மீண்டும் இதை நான் எழுதுகிறேன் எனவே இப்போது இங்கு ஒரு கூடுதல் காரணி இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஒருவேளை R D மிகவும் பெரியதாக இருந்தால் டிரெயின் மின்னழுத்தமானது வெளியீடு மின்னழுத்தத்தை விட மிகவும் பெரியதாக மாறும் இன்கிரிமெண்டல் க்கு சமமான சர்க்யூட் ஐ பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் முந்தைய நிபந்தனையை பூர்த்தி செய்தால் V நாட் ன் மதிப்பை நீங்கள் பெறுவீர்கள் இது மைனஸ் g m டைம்ஸ் R D க்கு இணையான R L டைம்ஸ் V G S ஆகும் ஆனால் நடைமுறையில் டிரான்சிஸ்டர் ல் உள்ள மின்னழுத்தம் மிக பெரியதாக மாறுவதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் ஏனென்றால் இது நான் லீனியர் சாதனம் மற்றும் அது நான் லீனியர்ரிடிஸ் ஐ ஏற்படுத்தும் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் இரண்டு நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் அதாவது இங்குள்ள மின்னழுத்தம் V o க்கு சமமாக இருக்க வேண்டும் அது V o ஐ விட பெரியதாக இல்லாமல் இருக்க வேண்டும் இந்த நிலையில் இரண்டு நிபந்தனை பூர்த்தி செய்யும் போது இந்த எண் ஒன்றுக்கு மேற்பட்டதாக இருக்க வேண்டும் மேலும் இந்த எண் ஒன்றுக்கு அதிகமாக இருக்க வேண்டும் அதாவது ஒமேகா C 2 R L ஒன்றுக்கு அதிகமாகவும் ஒமேகா C 2 டைம்ஸ் அதிகமாகவும் இருக்க வேண்டும் மேலும் C 2 பொருத்தவரை இது மிகவும் வலிமையான நிபந்தனை என்பதை நீங்கள் தெளிவாகப் பார்க்க முடியும் மேலும் R D மற்றும் R L ஆகியவை ஒரே அளவில் இருந்தால் இவை இரண்டும் ஏறக்குறைய ஒரே அளவாகும் ஒருவேளை R L க்கு சமமாக R D இருந்தால் இரண்டு மடங்கு அதிகமாகும் அதனால் இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் R D R L ஐ விட பத்து மடங்கு பெரியதாக இருக்கும் பட்சத்தில் என்ன நடக்கும் என்றால் அது இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்ய முடியும் ஆனால் அந்த ஒன்று இல்லை எனவே பொதுவாக அவுட் புட் பக்கத்தில் ஒமேகா C 2 டைம்ஸ் R L ஒன்றுக்கு அதிகமாக இருக்கும் இந்த நிலையை நீங்கள் பூர்த்தி செய்ய முயற்சி செய்கிறீர்கள் இந்த கணக்கீடுகள் அனைத்தையும் நான் பார்ப்பதற்குக் காரணம் என்னவென்றால் இது அவுட்புட் வோல்டேஜ் க்கு ஆனது அல்ல என்பதை உறுதிப்படுத்திக்கொள்வதற்கு ஆகும் இதை நீங்கள் பூர்த்தி செய்தாலும் அவுட்புட் வோல்டேஜ் நன்றாகவே வரும் ட்ரெயின் சோர்ஸ் சிக்னல் மின்னழுத்தமானது வெளியீட்டு மின்னழுத்ததிற்கு சமமாக இருப்பதை உறுதி செய்வதற்காக இது செய்யப்படுகிறது எனவே இந்த அளவுகோல்கள் எவ்வாறு வந்தன என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் அடிப்படையில் இது டைம் கான்ஸ்டன்ட்ஸ் களை மதிப்பிடுவது போன்றதாகும் இதை நீங்கள் அடிப்படை எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் பாடத்தில் செய்திருப்பீர்கள் நான் கூறியது போல இவற்றை சரளமாக செய்ய சைனுசாய்டல் ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ் அல்லது பேசர் பகுப்பாய்வை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்பதை மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன் மேலும் நீங்கள் அதை ஒரு முறை செய்தவுடன் முதல் வரிசை சர்க்யூட்ஸ் க்கான இந்த விஷயங்களை புரிந்து கொண்டால் இது நாம் அடிக்கடி செய்கின்ற ஒரு விஷயமாகும் அதனால் இதன் அளவுகோல் மிகவும் எளிதானது நீங்கள் கெப்பாசிட்டர் ஐ அடையாளம் கண்டு கொள்கிறீர்கள் அதன் குறுக்கே இருக்கும் ரெசிஸ்டர் ஐ அடையாளம் கண்டு கொள்கிறீர்கள் மேலும் ரெஸிஸ்ட்டிவ் ஐ விட கெப்பாசிட்டிவ் ரிஆக்டன்ஸ் மிக அதிகமாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரெஸிஸ்ட்டிவ் ரிஆக்டன்ஸ் ஐ விட கெப்பாசிட்டிவ் ரிஆக்டன்ஸ் மிக சிறியதாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் இப்போது இறுதியாக நான் சொல்வது என்னவென்றால் நம்மிடம் பல கெப்பாசிட்டர்ஸ் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள் எளிதான விஷயம் என்னவென்றால் பல கெப்பாசிட்டர்ஸ் களை கொண்டு முழு பரிமாற்ற செயல்பாட்டையும் நீங்கள் கணக்கிடலாம் இது மிகவும் குழப்பமான வெளிபாடுகளுக்கு வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே நீங்கள் கீழ்க்கண்டவாறு செய்யலாம் அதாவது ஒரு முறை ஒரு கெப்பாசிட்டர் ஐ எடுத்துக்கொள்ளுங்கள் மேலும் அந்த கெப்பாசிட்டர் ன் மதிப்பை கணக்கிடும்போது மற்ற அனைத்து கெப்பாசிட்டர்ஸ் களும் ஷார்ட் ஆக இருப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள் இதே முறையில் நீங்கள் முதல் வரிசை சர்க்யூட்ஸ் களை மட்டுமே கருத்தில் கொள்ள வேண்டும் மேலும் இவை ஒவ்வொன்றும் வேறுபாடுகளை மட்டுமே கொடுக்கப் போகிறது அதாவது இதில் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்த கெப்பாசிட்டர் மற்றதை விட மிகப் பெரியதாக இருக்க வேண்டும் எனவே அதைவிட பத்து அல்லது இருபது மடங்கு பெரியதாக வைத்துக்கொள்ளுங்கள் அப்போது எல்லாம் சரியாகிவிடும்